மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டரி எஸ்ர்க்சைஸ் பட்ஜெட்டை மேலாண்மை முடிவு எடுப்பதற்கான ஆவணமாக பயன்படுத்துதல் ஒட்டுமொத்த ஆப்பரேட்டிங் அண்ட் பைனான்சியல் பிளானிங் மற்றும் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் செயல்படுத்துதல் ஆகியவற்றைப் பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய வகுப்பில் பட்ஜெட் தயாரிப்பதை எவ்வாறு தொடங்குவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் அல்லது பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் ஆகியவற்றை தயார் செய்வது ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டின் இறுதி என்றும் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் என்பது பினான்சியல் பட்ஜெட்டின் முடிவு என்றும் முந்தைய வகுப்பில் நான் உங்களிடம் சொன்னேன் ஆனால் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயாரிப்பதற்கு முன்பு நாம் பல்வேறு வகையான அட்டவணைகளை தயாரிக்கவேண்டும் மற்றும் அந்த அட்டவணைகள் இறுதியாக நமக்கு ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றை தயாரிக்க தகவல்களை எடுத்துக்கொள்ள உதவுகின்றன மூன்றாவது அறிக்கை அதாவது கேஸ் பட்ஜெட் என்பது சில நேரங்களில் அட்டவணையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த கேஸ் பட்ஜெட் தகவல்களும் இறுதியாக பேலன்ஸ் ஷீட் தயாரிக்க எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஏனென்றால் இறுதியாக ரொக்கம் என்பது பேலன்ஸ் ஷீட்டில் சொத்துக்கள் பக்கத்தில் இடம் பெற வேண்டும் எனவே இறுதியாக நாம் ஆபெரட்டிங் பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும் மற்றும் ஆபெரட்டிங் பட்ஜெட்டின் இறுதியாக ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் வரும் அதாவது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் பினான்சியல் பட்ஜெட்டின் இறுதியாக பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் என்பது வரும் இப்பொழுது நமது முந்தைய வகுப்பில் முதல் இரண்டு அட்டவணைகளை பற்றி படித்தோம் அதாவது முதல் இரண்டு அட்டவணைகளை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொண்டோம் ஏனென்றால் எந்த ஒரு பட்ஜெட்டுக்கும் தொடக்கத்தில் சேல்ஸ் போர்காஸ்டிங் என்பதை நாம் செய்யப் போகின்றோம் இது தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனமாக இருந்தால் இது சேவை வழங்கும் நிறுவனமாக இருந்தால் அல்லது வேறு ஏதாவது வணிக நிறுவனமாக இருந்தால் அவர்களுடைய இறுதி புள்ளி என்பது என்ன அவர்கள் இறுதியான வெளிப்பாடு என்பது என்ன அது அவர்கள் அடைய விரும்பும் விற்பனையின் அளவு அதாவது சந்தையில் எவ்வாறு விற்பனை செய்யப் போகின்றார்கள் என்பதன் அளவாகும் அவர்கள் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகின்றார்கள் அவர்கள் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய விற்பனை இலக்கு இது நம்முடைய சந்தை செயல்திறனாக இருக்கும் ஏனென்றால் அது இறுதியான முடிவு ஆகும் நீங்கள் எதை தயாரித்தாலும் சரி அதை நம்மால் சந்தையில் விற்பனை செய்ய முடியும் என்றால் அது நம்முடைய நிறுவனத்தின் வெற்றியாகும் எனவே வரக்கூடிய பட்ஜெட் காலத்தில் விற்பனை எவ்வளவு அல்லது அந்த பட்ஜெட் காலகட்டத்தில் விற்பனை எவ்வளவு அது மாதமாக இருக்கலாம் அல்லது ஆறு மாதமாக இருக்கலாம் அல்லது ஒரு வருடமாக கூட இருக்கலாம் அல்லது அதைவிட அதிகமாகக் கூட இருக்கலாம் அது பட்ஜெட்டின் வகையைப் பொறுத்தது நாம் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகின்றோம் நாம் அனைத்து வகையான பட்ஜெட் செயல்பாடுகளும் விற்பனை அட்டவணை என்பதை தயாரிப்பதன் மூலம் தொடங்கும் என்று நாம் படித்துள்ளோம் அது எவ்வளவு நாம் விற்பனை செய்யப் போகின்றோம் மற்றும் அந்த விற்பனை அட்டவணையில் நாம் அடையக்கூடிய மொத்த விற்பனையில் எவ்வளவு விற்பனை ரொக்கத்திற்காக செய்யப் போகின்றோம் எவ்வளவு விற்பனை கடனுக்காக செய்யப் போகின்றோம் என்பதனை கண்டறிய வேண்டும் நாம் போர்காஸ்டிங் செய்யவேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் எனவே இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நாம் ஒரு காலாண்டுக்கான அதாவது ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மூன்று மாதத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்கிறோம் எனவே மொத்த விற்பனையில் 10 மட்டுமே ரொக்கத்திற்கான விற்பனை மற்றும் மீதமுள்ள விற்பனை கடன் விற்பனையாகும் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் எனவே நாம் அதனை கண்டறிய வேண்டும் அதாவது மூன்று மாத காலத்தில் நாம் 1 5 மில்லியன் டாலர் அல்லது 15 லட்சம் டாலர் மதிப்புள்ள விற்பனையை நமது சந்தையில் செய்ய போகின்றோம் மற்றும் அதை மூன்று மாதத்திற்கு பிரித்தால் ஜூன் மாதத்தில் 700000 டாலர்கள் விற்பனை எதிர்பார்க்கப்படுகின்றது ஜூலை மாதத்தில் 400000 டாலர்கள் விற்பனை எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகஸ்ட் மாதத்தில் 400000 டாலர்கள் விற்பனை எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் அடுத்த அட்டவணையை பற்றி படித்தோம் மற்றும் அடுத்த அட்டவணை எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி படித்தோம் 10 சதவீத தொகையானது சந்தையில் விற்பனை செய்யப்படும் போது வசூல் செய்யப்படும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் 10 சதவீதம் என்பது ரொக்க விற்பனை ஆனால் மீதமுள்ள 90 சதவீத தொகையை நாம் எவ்வாறு வசூல் செய்யப் போகின்றோம் எனவே நாம் அட்டவணையை தயாரித்தோம் மற்றும் விற்பனை வசூல் ரசீது என்பது ஜூன் மாதத்தில் 376000 ஜூலை மாதத்தில் 607000 மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 454000 என நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே இவைதான் விற்பனை வசூலாக இருக்கப் போகின்றன இப்பொழுது நாம் அடுத்த அட்டவணைக்கு செல்லப் போகின்றோம் மற்றும் அடுத்த அட்டவணை என்பது கொள்முதல் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கானதாகும் ஏனெனில் நாம் சந்தையில் விற்பனை செய்ய விரும்புகின்றோம் என்றால் அதற்கு முன்னர் நாம் தயாரிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் ஏதாவது ஒன்றை தயாரிக்க போகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு செலவை செய்யவேண்டியிருக்கும் மற்றும் இது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தால் அதிகப்படியான தொகைக்கு செலவுகள் ஆகும் அவை இரண்டு பெரிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று பொருட்களுக்கான செலவு மற்றும் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய இயக்க செலவுகள் எனவே நாம் இரண்டு அட்டவணைகளை தயாரிக்க வேண்டும் ஒன்று கொள்முதல் அட்டவணை அது பொருட்கள் கொள்முதல் செய்வதை குறிக்கின்றது அடுத்ததாக கொள்முதல் செலுத்துகைகளுக்கான அட்டவணை மூன்றாவது அட்டவணை என்னவென்றால் இயக்க செலவுகள் எனவே நாம் இந்த வழக்கை உற்றுநோக்க வேண்டும் எதற்காக என்றால் கொள்முதல் சம்பந்தமான தகவல்கள் என்னென்ன உள்ளன என்பதை கண்டறிவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வழக்கை கவனமாக படித்தால் சராசரி மொத்த லாபம் என்பது விற்பனையில் 40 என்பது தெரியவரும் அதாவது விற்பனையில் சராசரி மொத்த லாபம் என்பது 40 இது எதை குறிக்கிறது இது காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் என்பது 60 என்பதை குறிக்கின்றது COGS என்பது 60 இப்பொழுது விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் செலவில் என்னென்ன அடங்கி இருக்கின்றன இந்த 60 சதவீதத்தில் நாம் இரண்டு வகையான மிகப்பெரிய விஷயங்களை சேர்க்க வேண்டும் முதலாவது பொருட்களுக்கான செலவு அதாவது மூலப்பொருட்கள் வாங்குவதற்கான செலவு இரண்டாவது இயக்க செலவுகள் ஆனால் இந்த வழக்கில் இயக்க செலவுகள் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு தனித்தனியாக மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டன இத்தகைய செலவுகள் நமக்கு சம்பளம் கூலி மற்றும் கழிவு சராசரியாக விற்பனையில் 20 சதவீதம் என்பதைப்போல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன மற்ற அனைத்து மாறுபடும் செலவுகளும் விற்பனையில் 4 இது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த செலவுகள் அனைத்தும் தனித்தனியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த 60 விற்கப்பட்ட பொருளின் செலவு சதவீதம் என்பதை நாம் மூலப்பொருளான செலவு என்றே அனுமானித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குறிக்கின்றது எனவே அந்த 60 சதவீத செலவு என்பது மூலப் பொருளுக்கான செலவுடன் மற்ற இயக்க செலவுகளான சம்பளம் கூலி கழிவு மற்றும் மற்ற மாறுபடும் செலவுகள் ஆகியவற்றை கூட்டுவதன் மூலம் கிடைப்பது ஆகும் எனவே இதனுடைய மொத்தம் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த செலவை குறிக்கும் எனவே நீங்கள் குழப்பமடைய கூடாது அதாவது 40 என்பது மொத்த லாபம் இது எதைக் குறிக்கின்றது 60 என்பது விற்கப்பட்ட பொருட்களின் செலவு ஆகும் மற்றும் இந்த 60 சதவீதம் என்பது மூலப் பொருட்களுக்கான செலவு மற்றும் மற்ற செலவுகளையும் உள்ளடக்கியது ஆகும் மற்ற செலவுகள் நமக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளன அவை விற்பனையில் 24 சதவீதம் ஆகும் எனவே இந்த மீதமுள்ள 60 சதவீதம் என்பது பொருட்களுக்கான செலவை குறிக்கின்றது எனவே இது பொருட்களுக்கான செலவு மற்றும் இது நாம் செய்யக்கூடிய கொள்முதலுக்கான செலவு ஆகும் எனவே 60 சதவீதம் என்பது எதைக் குறிக்கிறது என்றால் இப்பொழுது என்ன தெளிவாக எழுதப்பட்டது நீங்கள் அங்கு என்ன எழுதப்பட்டது என்பதை மறுபடியும் படியுங்கள் நிறுவனத்தின் கொள்கை என்னவென்றால் அடுத்த மாதத்தில் நாம் கண்டறிந்த விற்பனை செய்யக்கூடிய பொருட்களின் செலவுக்கு நிகராக இந்த மாதத்தில் சரக்கு என்பது வாங்கப்பட வேண்டும் கொள்முதலுக்கான தொகையானது கொள்முதல் செய்த மாதத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய மாதத்தில் செலுத்தப்படும் இ து எதை குறிக்கிறது என்றால் ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன கொள்முதல் செய்தாலும் அதற்கான தொகையை ஜூலை மாதத்தில்தான் செலுத்துவீர்கள் மற்றும் நாம் என்ன கொள்முதல் செய்தாலும் அதாவது மூலப்பொருட்கள் நாம் ஜூலை மாதத்தில் கொள்முதல் செய்கின்றோம் அதற்கான தொகை ஆகஸ்ட் மாதத்தில் செலுத்தப்படும் இது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த நிறுவனம் தன்னுடைய சப்ளையரிடமிருந்து ஒரு மாத கடனை பெறுகின்றது அதாவது 30 நாட்களுக்கான கடன் அவர்கள் தாங்கள் கொள்முதல் செய்யும் மாதத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய மூலப் பொருட்களுக்கான செலுத்துதல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் மூலப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அவர்களுடைய தயாரிப்பு செயலை தொடங்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு மாதத்திற்கு பிறகு முந்தைய மாதத்தின் கொள்முதலுக்கான தொகையை எவ்வாறு செலுத்துவது என்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டும் நாம் இந்த மாதத்தில் செலுத்த வேண்டும் மற்றும் அது சம்பந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் முந்தைய மாதத்தில் என்ன கொள்முதல் செய்தோம் அதற்கு உண்டான தொகையை இந்த மாதத்தில் செலுத்த வேண்டும் அதாவது முந்தைய மாதத்தின் கொள்முதலில் 100 எனவே இப்போது இந்த வழக்கில் ஏனென்றால் நாம் ஒரு காலாண்டுக்கான பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் அது ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய மாதங்களை உள்ளடக்கியதாகும் ஜூன் மாதத்தில் நாம் எப்பொழுது கொள்முதல் செய்த தொகையை செலுத்த வேண்டும் மே மாதத்தில் கொள்முதல் செய்த பொருளுக்கான தொகையை ஜூன் மாதம் செலுத்த வேண்டும் அதாவது அந்தப் பொருள் மே மாதத்தில் வாங்கப்பட்டது எனவே மே மாதத்தில் நாம் பொருளை வாங்கினோம் மற்றும் அதற்கான தொகையை ஜூன் மாதத்தில் செலுத்துகின்றோம் ஜூன் மாதத்தில் பொருளை வாங்குகின்றோம் அதற்கான தொகையை ஜூலை மாதத்தில் செலுத்தப் போகிறோம் மற்றும் ஜூலையில் பொருளை வாங்குகிறோம் அதற்கான தொகையை ஆகஸ்ட் மாதத்தில் செலுத்தப் போகிறோம் எனவே நீங்கள் பர்ச்சேஸ் பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது மே மாதத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த தகவலை பர்சேஸ் செட்யூல் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இதை செய்யவில்லையென்றால் உங்களால் ஜூன் மாதத்தில் பொருட்களை கொள்முதல் செய்ததால் எவ்வளவு தொகை வெளியே சென்றது என்பதை தெரிந்துகொள்ள முடியாது எனவே இந்த அட்டவணையை இப்பொழுது நாம் தயாரிக்க வேண்டும் மற்றும் அது பர்ச்சேஸ் பட்ஜெட் அல்லது பர்ச்சேஸ் ஷெட்யூல் மற்றும் இந்தப் பர்ச்சேஸ் பட்ஜெட் அல்லது பர்ச்சேஸ் ஷெட்யூல் ஆகியவற்றை தயாரிக்கும் பொழுது எத்தனை மாதத்திற்கான தகவல்களை கணக்கிற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அது நான்கு மாதங்கள் நான் அந்த தகவலை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த நான்கு மாதத்திற்கான தகவலை எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த நான்கு மாதத்திற்கான தகவலை கணக்கிற்கு எடுத்துக் கொள்ளும் பொழுது நாம் இங்கே என்ன செய்யப் போகின்றோம் நாம் முதலில் பர்ச்சேஸ் பட்ஜெட்டை தயாரிக்கப் போகிறோம் இது பர்ச்சேஸ் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்றால் இந்த முதல் நெடுவரிசை விளக்கத்திற்காக எடுத்துக் கொள்கின்றோம் இது மாதத்திற்கானது அது மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கானது எனவே இங்கு நாம் விவரங்களை எழுத வேண்டும் இங்கு மே இங்கு ஜூன் இங்கு ஜூலை மற்றும் இது ஆகஸ்ட் இது ஆகஸ்ட் மாதத்திற்கான தகவல்களாகும் நாம் இந்த தகவலை ஆகஸ்ட் மாதத்திற்கான எடுத்துக் கொள்கின்றோம் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் நாம் நான்கு மாதத்திற்கு உண்டான தகவல்களை எடுத்துக் கொள்ளப்போகின்றோம் என்பதை நீங்கள் மூன்று மாதத்திற்கான பட்ஜெட்டை தயாரிக்கும் பொழுது ஏன் இந்த அட்டவணையில் நான்கு மாதத்திற்கான தகவல்களை எடுத்துள்ளோம் ஏனென்றால் நிபந்தனை என்பது தற்போதைய மாதத்திற்கான கொள்முதலுக்கான தொகையை அடுத்த மாதத்தில் செலுத்த வேண்டும் என்பதுதான் எனவே இதை இங்கு எழுத வேண்டும் நாம் பேமெண்ட் பார் பர்சேஷஸ் செட்யூல் தயாரிக்க போகின்றோம் சாதாரணமாக இது மூலப்பொருட்கள் கொள்முதலுக்கான அட்டவணை ஆகும் எனவே ஜூன் மாதத்தில் அடுத்த மாதத்திற்கான அட்டவணையை தயாரிக்கும் பொழுது நீங்கள் ஜூன் மாதத்தில் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அதற்காக கொள்முதல் அட்டவணையில் இருந்துதான் நீங்கள் தெரிந்துகொள்ள முடியும் மே மாதத்தில் எவ்வளவு கொள்முதல் செய்தோமோ அதையே ஜூன் மாதத்தில் செலுத்த வேண்டும் எனவேதான் நாம் நான்கு மாதங்களை எடுத்துக் கொள்கின்றோம் ஆனால் அடுத்த அட்டவணையான பர்ச்சேஸ் டிஸ்பூர்ஸ்மெண்ட் பட்ஜெட்டில் மூன்று மாதங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் அங்கு நான்கு மாதங்களை எடுத்துக் கொள்ளமாட்டோம் அந்த தகவலை இங்கு எழுதுகின்றோம் இப்பொழுது நிபந்தனை என்ன எவ்வளவு கொள்முதல் நாம் செய்யப் போகின்றோம் இங்கு இந்த வழக்கில் என்ன எழுதப் போகிறேன் இங்கு நிறுவனத்தின் கொள்கையான அடுத்த மாதத்தில் எவ்வளவு விற்பனை செய்யகின்றாரோ அந்த பொருளின் மொத்த அடக்க விளைக்கும் சமமான அளவு இந்த மாதம் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்பதை இங்கு எழுதுகின்றோம் அடுத்த மாதத்தின் திட்டமிடப்பட்ட விற்பனை செய்யப்படுகின்ற பொருளின் அடக்க விலை என்பது எதை குறிக்கிறது என்றால் அடுத்த மாதத்தில் திட்டமிடப்பட்ட விற்பனை செய்யப்படுகின்ற அளவு ஆகும் ஜூன் மாதத்தில் எப்படி நாம் விற்பனையை செய்யப் போகின்றோம் உங்களுக்கு திட்டமிடப்பட்ட விற்பனையின் அளவு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அது 700000 டாலர்களாகும் நமது விற்பனை ஜூன் மாதத்தில் 7 லட்சம் டாலர்களாக இருக்கும் எனவே இது COGS என்ன என்பதை இது குறிக்கின்றது இது 60 சதவீதம் ஏனென்றால் 40 சதவீதம் என்பது மொத்த லாபமாகும் எனவே பொருட்கள் 60 அதை மே மாதத்தில் நாம் கொள்முதல் செய்யப் போகின்றோம் ஆனால் அது ஜூன் மாதத்தில் செய்யப்படுகின்ற விற்பனையில் 60 ஆகும் எனவே ஜூன் மாதத்தில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகின்றோம் 700000 மற்றும் 60 சதவீதம் என்பது எவ்வளவு 60 சதவீதம் என்பது 420000 ஆக இருக்கும் எனவே இங்கு நாம் எதை எழுத போகின்றோம் கொள்முதல் மூலப் பொருட்கள் கொள்முதல் என்பது அடுத்த மாதத்தில் செய்யக்கூடிய விற்பனையில் 60 ஆகும் எனவே அடுத்த மாதத்தின் விற்பனை எவ்வளவு 700000 மற்றும் 60 என்ன அது 420000 டாலர்களாக இருக்கப்போகின்றது எனவே இது மூலப்பொருட்கள் கொள்முதல் ஆகும் இது அடுத்த மாதத்தில் விற்பனையில் 60 சதவீதமாக இருக்கப் போகின்றது எனவே 420000 டாலர்கள் என்பது மே மாதத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய அளவு ஆகும் மற்றும் அதை நாம் எங்கு பயன்படுத்த போகின்றோம் டாலர் குறியீட்டை இங்கே எழுதுகின்றேன் எனவே அதன் மதிப்பு 4 லட்சத்து 20 ஆயிரம் டாலர்களாகும் அதேபோல ஜூன் மாதத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய அளவு என்பது ஜூலை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விற்பனையின் அளவை சார்ந்ததாக இருக்கும் ஜூன் மாதத்தில் 7 லட்சத்தை எடுத்துக் கொண்டோம் ஆனால் ஜூலை மாதத்தில் நாம் எவ்வளவு விற்பனை போகின்றோம் நாம் 400000 க்கு விற்பனை செய்ய போகின்றோம் எனவே 400000 டாலர்களுக்கு ஜூன் மாதத்தில் நாம் கொள்முதல் செய்யப் போகின்றோம் மற்றும் அது எவ்வளவாக இருக்கும் அந்த அளவு டாலர்கள் மதிப்பில் இருக்கும் 60 எவ்வளவாக இருக்கும் 240000 டாலர்களாக இருக்கும் மற்றும் ஜூலை மாதத்தில் மறுபடியும் நாம் கொள்முதல் செய்யப் போகின்றோம் அதன் மதிப்பு அடுத்த மாதத்தில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகின்றோம் அதன் மதிப்பில் 60 சதவீதமாக இருக்கும் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் நாம் எவ்வளவு விற்பனை செய்யப் போகின்றோம் ஆகஸ்ட் மாதத்தின் விற்பனை 400000 மற்றும் இதில் 60 சதவீதம் 240000 டாலர்களாக இருக்கும் எனவே அந்த அளவுக்கு நாம் ஜூலை மாதத்தில் கொள்முதல் செய்ய போகின்றோம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகின்றோம் ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் எவ்வளவு விற்பனை செய்யப் போகிறோமோ அந்த அளவில் 60 சதவீதத்திற்கு ஆகஸ்ட் மாதத்தில் கொள்முதல் செய்யப் போகின்றோம் அதன் மதிப்பு எவ்வளவு அது 300000 டாலர்களில் 60 சதவீதம் அதாவது 180000 டாலர்களாக ஆகஸ்ட் மாதத்தின் கொள்முதல் இருக்கப்போகின்றது நம்மிடம் வேறு எந்த ஒரு தகவலும் இல்லை எனவே நீங்கள் இவ்வாறு எழுதலாம் இந்தத் தகவலில் மொத்த கொள்முதல் என்பது ஒரு மாதத்திற்கான கடன் ஒருமாத கடனில் மொத்த கொள்முதல் எவ்வளவு மே மாதத்தில் 420000 டாலர்கள் அடுத்ததாக ஜூன் மாதத்தில் 240000 டாலர்கள் ஜூலை மாதத்தில் 240000 டாலர்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 180000 டாலர்கள் எனவே இந்த அட்டவணை என்பது முடிவடைந்துவிட்டது எனவே அட்டவணையை ஏற்கனவே தயாரித்து விட்டோம் மற்றும் அந்த அட்டவணை முடிவடைந்துவிட்டது அது நம்மிடம் உள்ளது எனவே நாம் எதற்கும் கவலை கொள்ளத் தேவையில்லை இப்பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகின்றோம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துள்ளது எனவே நம்முடைய கொள்முதல் அனைத்தும் நம்மிடம் தயாராக உள்ளது 420000 டாலர்கள் மே மாதத்தில் கொள்முதல் செய்யப் போகின்றோம் ஜூன் மாதத்தில் 2 லட்சத்து 40 ஆயிரம் டாலர்கள் ஜூலை மாதத்தில் 2 லட்சத்து 40 ஆயிரம் டாலர்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து 80 ஆயிரம் டாலர்கள் அளவுக்கு நாம் கொள்முதல் செய்யப் போகின்றோம் இந்த ஒரு லட்சத்து 80 ஆயிரம் டாலர் என்பது செப்டம்பர் மாதத்தில் செய்யக்கூடிய விற்பனையில் 60 ஆகும் எனவே இந்த அட்டவணை நம்மிடம் தயாராக உள்ளது அது பர்ச்சேஸ் பட்ஜெட் அல்லது பர்ச்சேஸ் பட்ஜெட் செட்யூல் என்று அழைக்கப்படுகின்றது இப்பொழுது நாம் அடுத்த அட்டவணைக்கு செல்லப்போகிறோம் மற்றும் அந்த அட்டவணை டிஸ்பர்ஸ்மென்ட் ஆப் பர்சேஷஸ் செட்யூல் ஆகும் நாம் கொள்முதல் செய்த பொருட்களுக்காக பணத்தை செலுத்த போகின்றோம் எனவே டிஸ்பர்ஸ்மென்ட் ஆப் பர்சேஷஸ் செட்யூல் தயாரிக்கிறோம் எனவே எவ்வளவு நாம் செலுத்த போகின்றோம் நாம் மே மாதத்தை இங்கே எழுதப் போவது இல்லை ஏனென்றால் நாம் ஜூன் மாதத்திற்கான அட்டவணையை தயாரிக்கின்றோம் ஆனால் கொள்முதலுக்கான அட்டவணையில் இருந்து நாம் மே மாதத்தில் கொள்முதல் செய்த பொருட்களுக்கு எவ்வளவு செலுத்தப் போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டோம் எனவே கொள்முதல் மூலம் நடைபெற்ற அனைத்து வகையான கேஸ் அவுட்ப்ளொஸ்ஐ நாம் கண்டறியவேண்டும் எனவே மீண்டும் அதை எழுதப் போவதில்லை ஆனால் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அதாவது விவரங்கள் மற்றும் மாதங்கள் எனவே அடுத்ததாக விளக்கங்களை இங்கு எழுதுகின்றோம் எனவே முதலாவதாக இங்கு முந்தைய மாத கொள்முதலுக்கான செலுத்துதல் தொகையை இங்கு எழுதுகின்றோம் மற்றும் இங்கு எதை எழுத போகின்றோம் நமது குறிப்புக்காக நான் இங்கு ஜூன் என்று எழுதுகின்றேன் அடுத்ததாக இங்கு ஜூலை மற்றும் இங்கு ஆகஸ்ட் என்று எழுதுகின்றேன் எனவே நாம் தொகையை செலுத்த போகின்றோம் எனவே முந்தைய மாதத்தின் கொள்முதலுக்காக எவ்வளவு செலுத்த போகின்றோம் மே மாதத்தில் நாம் ஜூன் மாதத்தின் விற்பனையில் 60 கொள்முதல் செய்தோம் ஜூன் மாதத்தில் மே மாதத்தில் கொள்முதல் செய்த தொகையை செலுத்தப் போகிறோம் எனவே அதற்காக எவ்வளவு நாம் செலுத்த போகின்றோம் அது 420000 டாலர்கள் ஆகும் இந்த தகவல் முந்தைய மாதத்தில் அட்டவணையிலிருந்து கிடைக்கின்றது அடுத்ததாக ஜூலை மாதத்தில் எவ்வளவு செலுத்த போகின்றோம் ஜூலை மாதத்தில் நாம் ஜூன் மாதத்தில் எவ்வளவு கொள்முதல் செய்தோமோ அதற்கான தொகையை செலுத்த போகின்றோம் அதாவது 2 லட்சத்து 40 ஆயிரம் டாலர்களை நாம் செலுத்த போகின்றோம் இப்பொழுது கேள்வி எழலாம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கொள்முதல் செய்யப்படும் பொருளுக்கான தொகையை எப்பொழுது செலுத்தப் போகிறோம் என்று செப்டம்பர் மாதத்தில் விற்பனை செய்ய இருக்கின்ற பொருளுக்கான தொகையை இப்பொழுது நாம் செலுத்த போவது இல்லை ரொக்கம் வெளி செல்வது எவ்வளவு மே மாதத்தில் கொள்முதல் செய்த பொருளுக்கான தொகை 4 லட்சத்து 20 ஆயிரம் டாலர்கள் ஜூன் மாதத்தில் செலுத்தப்படும் ஜூன் மாதத்தில் கொள்முதல் செய்த பொருளுக்கான தொகை 2 லட்சத்து 40 ஆயிரம் டாலர்கள் மற்றும் ஜூலை மாதத்தில் கொள்முதல் செய்த பொருளுக்கான தொகை 2 லட்சத்து 40 ஆயிரம் டாலர்கள் அல்லவா இப்பொழுது கொள்முதல் பற்றி பார்க்கலாம் நாம் ஆகஸ்ட் மாதம் என்ன கொள்முதல் செய்தோம் இந்த தகவல் செலுத்தப்பட வேண்டிய கணக்குகள் என்பதன் கீழ் வரும் மற்றும் அந்தத் தொகை எவ்வளவு செலுத்தப்படவேண்டிய கணக்குகள் என்று எதுவுமில்லை ஜூனில் எதுவும் செலுத்தப்பட வேண்டியது இல்லை ஜூலை மாதத்தில் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து 80 ஆயிரம் டாலர்கள் என்பதை காட்டுவீர்கள் அது செலுத்தப்பட வேண்டிய கணக்காக இருக்கும் இது இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது இந்த தொகை எங்கு செல்லும் செலுத்தப்பட வேண்டிய 4 லட்சத்து 20 ஆயிரம் 2 லட்சத்து 40 ஆயிரம் மற்றும் 2 லட்சத்து 40 ஆயிரம் என்ற தொகைகள் பட்ஜெட்டுக்கு செல்லும் ஏனென்றால் இது ரொக்கம் வெளிச்செல்லுதல் என்பதற்கு காரணமாக அமைகின்றது மற்றும் அதை நாம் கேஸ் பட்ஜெட்டில் காட்ட வேண்டும் ஆனால் இந்த 1 லட்சத்து 80 ஆயிரம் டாலர்கள் என்பதன் மூலம் ரொக்கம் வெளிசெல்லுதல் என்பது நடைபெறாது எனவே இந்த தொகை நேரடியாக பாலன்ஸ் ஷீட்டுக்கு சென்றுவிடும் நாம் அதற்கான தொகையை செலுத்தும் வரை அது இருக்கும் அது அடுத்த பகுதியில் தயாரிக்கப்படும் பட்ஜெட்டில் இருக்கும் எனவே நமக்கு இரண்டு வகையான தகவல்கள் இருக்கின்றன முதலாவது மூன்று மாதத்தில் எழுதப்பட்ட தொகைகள் அவை கேஸ் பட்ஜெட்டுக்கு செல்லும் மற்றும் இரண்டாவது தகவல் அதாவது செலுத்தப்பட வேண்டிய கணக்குகள் இப்பொழுது நாம் எதையும் செலுத்தவில்லை எனவே இந்த தொகை பட்ஜெட்டில் எந்த இடத்திலும் வராது ஏனென்றால் அங்கு எந்த ஒரு கேஸ் அவுட்ப்ளோ இல்லை எனவே இந்த தகவல் நேரடியாக பாலன்ஸ் ஷீட்டுக்கு சென்று விடும் ஏனென்றால் இது இந்த நிறுவனத்திற்கு இந்த காலாண்டு வரை பொறுப்பாக உள்ளது இந்த காலாண்டில் இறுதிவரை அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் இறுதிவரை இது நிறுவனத்திற்கான பொறுப்பாக இருக்கும் இந்த பொறுப்பை நமது குவாட்டர்லி பேலன்ஸ் சீட் அதாவது இந்த காலாண்டில் நாம் தயார் செய்யக்கூடிய காலாண்டு பட்ஜெட்டேட் பாலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் இது எதைக் குறிக்கிறது என்றால் நம்மிடம் கொள்முதல் அட்டவணை தயாராக உள்ளது மற்றும் எவ்வளவு ரொக்கம் நமது நிறுவனத்தை விட்டு வெளிச்செல்லும் என்பது நமக்குத் தெரிகின்றது எவ்வளவு தொகை பொறுப்பாக வரும் என்பது நமக்கு இங்கு இருக்கின்றது இப்பொழுது ஆப்பரேட்டிங் எக்பென்சஸ் பட்ஜெட் மற்றும் அதனுடைய செலுத்துதல் இப்பொழுது மறுபடியும் நாம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய மாதங்களை எடுத்துக் கொள்கின்றோம் மற்றும் அந்த மாதங்களுக்கான இயக்க செலவுகள் எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த தலைப்பின் கீழ் கொடுத்துள்ளோம் அதாவது நமக்கு சம்பளம் கூலி கழிவு ஆகிய தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் வழக்கிற்கு திரும்ப போகப் போகின்றோம் இங்கு எழுதப்பட்டது எவ்வளவு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது சம்பளம் கூலி மற்றும் கழிவு ஆகியவை சராசரியாக விற்பனையின் மீது 20 சதவீதமாகும் மற்ற அனைத்து மாறுபடும் செலவுகளும் விற்பனையில் 4 சதவீதம் ஆகும் நிலையான செலவுகள் வாடகை சொத்து வரி பலவகையான செலுத்துதல் மற்றும் மற்ற உருப்படிகள் சேர்ந்து 55 ஆயிரம் டாலர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகின்றன எனவே இது ஒரு உருப்படி என்பதை விளக்குகின்றது நமக்கு ஒரே ஒரு உருப்படி மட்டும் தரப்பட்ட போது நாம் எந்த ஒரு அட்டவணையையும் தயாரிக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக நிலையான செலவுகள் என்று நமக்கு 55 ஆயிரம் டாலர்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரே ஒரு உருப்படியாக கொடுக்கப்பட்டதால் அதற்காக அட்டவணையை தயாரிக்க வேண்டியதில்லை எனவே இது நேரடியாக கேஸ் பட்ஜெட் மற்றும் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் ஆகியவற்றுக்கு நேரடியாக சென்று விடும் எனவே இயக்கச் செலவுகளை பொறுத்தமட்டில் அதாவது சம்பளம் கூலி மற்றும் கமிஷன் மற்றும் மற்ற மாறுபடும் செலவுகள் ஆகியவற்றை நாம் இரண்டு கூறாகப் பிரித்து ஒன்று 20 இரண்டாவது 4 என்று கொடுக்கலாம் அல்லது இரண்டையும் ஒன்றாக சேர்த்து விற்பனையில் 24 என்று கொடுக்கலாம் எனவே இவற்றை ஒன்றாக 24 என்று எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் சம்பளம் கூலி கழிவு ஆகியவற்றை 24 சதவீதமாக கணக்கிட்டு அவற்றை ஒரே ஒரு உருப்படி கீழ் கொண்டு வரலாம் அதாவது தேவையில்லாமல் தனித்தனியாக உருவாக்கவேண்டிய கட்டாயமில்லை எனவே இங்கு என்ன விபரம் உள்ளது அதாவது சம்பளம் கூலி கழிவு மற்றும் மற்ற மாறுபடும் செலவுகளுக்கான செலுத்துதல்கள் ஜூன் மாதத்திற்கு நாம் எவ்வளவு செலுத்தப் போகின்றோம் எவ்வளவு தொகை கணக்கிடப்பட்டுள்ளது அதை விற்பனையில் எவ்வளவு கணக்கிட போகின்றோம் நீங்கள் விற்பனையில் 20 சதவீதம் கணக்கிட்டால் எவ்வளவு வரும் ஏழு லட்சத்தில் 20 அதாவது ஜூன் மாதத்தில் விற்பனை ஏழு லட்சம் அந்த 7 லட்சத்தில் 20 எவ்வளவு வரப்போகின்றது அது ரூபாய் ஒரு லட்சத்து 40 ஆயிரம் மற்றும் 4 எவ்வளவாக இருக்கும் அது ரூபாய் 28000 எனவே மொத்தமாக அதாவது சம்பளம் கூலி மற்றும் கழிவு மற்றும் இதர மாறும் செலவுகள் ஆகியவை இணைந்து ஒரு மாதத்தின் விற்பனையில் 24 சதவீதமாக வரும் எனவே நம்முடைய விற்பனை 7 லட்சம் என்றால் நமக்கு எவ்வளவு செலவாகும் அது 168000 டாலர்கள் இந்த செலவுகள் அடுத்த மாதங்களில் எவ்வளவாக இருக்க போகின்றது 4 லட்சம் எனவே இது 96 ஆயிரம் டாலர்களாக இருக்கும் மற்றும் மறுபடியும் இது 96 ஆயிரம் டாலர்களாக இருக்கும் வேறு எந்த ஒரு செலவுகளும் இல்லை எனவே மொத்த செலுத்தப்பட வேண்டிய செலவுகளின் தொகை எவ்வளவு மறுபடியும் டாலர்களில் 1 லட்சத்து 68 ஆயிரம் இது 96 ஆயிரம் டாலர்கள் மற்றும் அடுத்தது மறுபடியும் 96 ஆயிரம் டாலர்கள் இது நம்முடைய இயக்கச் செலவுகளின் மூலம் ரொக்க வெளிசெல்லுதல் ஆகும் எனவே நம்முடைய விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அடக்க விலை என்பது விற்பனையின் மீது 60 ஆகும் எனவே இந்த மாதத்தில் வெளி செல்லக்கூடிய ரொக்கத்தின் அளவு ஆகும் மற்றும் இரண்டாவது பகுதி என்னவென்றால் இயக்க செலவுகள் அவற்றில் ஒரு பகுதி நிலையான செலவுகள் ஆகும் அதாவது சம்பளம் கூலி மற்றும் கழிவு மற்றும் மற்ற மாறுபடும் செலவுகள் அவை அட்டவணையில் ஒன்றாக எழுதப்பட்டன மற்றும் அந்த செலுத்துதல் 1 லட்சத்து 68 ஆயிரம் 96 ஆயிரம் மற்றும் 96 ஆயிரம் என்பது நமக்குத் தெரியும் மீதமுள்ளவை நிலையான செலவுகள் ஒரே ஒரு உருப்படி மட்டும் மாதத்திற்கு 55 ஆயிரம் என்று உள்ளது இதற்காக அட்டவணையை தயாரிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை இதை இந்த வழக்கில் நேரடியாக காஸ் பட்ஜெட் மற்றும் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் அல்லது பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆகியவற்றிற்கு நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த தகவல்களை பார்க்கும்பொழுது ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் கேஸ் ப்லொவ் ஸ்டேட்மென்ட் இல்லது காஸ் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயாரிக்கும்போது பின் பகுதியில் சில கணக்கீடுகளை செய்ய வேண்டும் நாம் சில வகையான அட்டவணைகளை தயார் செய்திருக்க வேண்டும் மற்றும் இத்தகைய அட்டவணைகள் மட்டுமே நமக்குத் தேவைப்படுகின்றன முதலாவதாக நமக்கு சேல்ஸ் செட்யூல் தேவைப்படுகின்றது அடுத்ததாக சேல்ஸ் கலெக்சன் செட்யூல் பர்சேஸ் செட்யூல் பேமெண்ட் ஆப் பர்சேஸ் செட்யூல் மற்றும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் செட்யூல் ஆகியவையும் தேவைப்படுகின்றது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நாம் எவ்வளவு பொருட்களை விற்பனை செய்யப் போகின்றோம் அதற்காக எவ்வளவு தயாரிக்கப் போகிறோம் பொருட்களுக்கான செலவு எவ்வளவு ஆகப்போகின்றது இயக்க செலவுகளுக்காக எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பது தெளிவாக நமக்கு புரிந்துள்ளது எனவே உங்களுக்கான உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகியவற்றிற்கான அட்டவணைகள் உங்களிடம் தயாராக உள்ளன இப்போது இந்த அட்டவணைகள் அல்லது இந்த அட்டவணையில் இருந்து கிடைத்த தகவல்கள் நேரடியாக மூன்றாவது அட்டவணை அல்லது பட்ஜெட் என்பதற்கு நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் இது பினான்சியல் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாகும் எனவே பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் மற்றும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் ஆகியவற்றை தயாரிப்பதற்குமுன் நாம் கேஸ் ப்லொவ் ஸ்டேட்மென்ட் என்பதை தயாரிக்கவேண்டும் இதன் மூலம் எவ்வளவு தொகை நமக்கு தேவைப்படுகின்றது மற்றும் எவ்வளவு தொகை நாம் செலுத்த போகின்றோம் ஆகியவற்றைப் பற்றிய தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த தகவல்களை நாம் வெவ்வேறு இடங்களில் காண்பிக்க வேண்டும் மற்றும் வெவ்வேறு கணக்குகளில் இவற்றை காட்ட வேண்டும் எடுத்துக்காட்டாக மொத்த வரவுகள் மற்றும் செலவுகள் ஃபிராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டில் காட்டப்படும் மற்றும் கேஸ் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றிலும் காட்டப்படும் எனவே இப்பொழுது பினான்சியல் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு முன் பைனான்சியல் பட்ஜெட்டில் இரண்டு கூறுகள் உள்ளன முதலாவது கூறு கேஸ் பட்ஜெட் இரண்டாவது கூறு பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் எனவே ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டுக்கான அட்டவணைகளை நாம் தயாரித்தோம் எனவே இவற்றைப் படித்தது சிறந்ததாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே முதலாவதாக நாம் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் என்பதைப்பற்றி படிக்கப் போகிறோம் மற்றும் இது ஏனென்றால் அது ஆப்பரேட்டிங் பட்ஜெட் இறுதி நிலையாகும் அது பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் அடுத்ததாக நாம் பட்ஜெட்டேட் கேஸ் புலோ ஸ்டேட்மென்ட் அல்லது கேஸ் பட்ஜெட் மற்றும் அடுத்ததாக பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றை பற்றி படிக்கப் போகிறோம்